செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே நாம் இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இன்று இரண்டாவது வாரத்தின் இரண்டாவது விரிவுரையைத் தொடங்குகிறோம் எனவே இந்த விரிவுரையின் உந்துதல் பகுதி பெரும்பாலும் ஒரு செல் வளர்ப்பு வசதியின் தளவமைப்பு மற்றும் வடிவமைப்பாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான தளவமைப்புகள் மற்றும் வடிவமைப்புகளைப் பற்றிய பாடப் புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது சில முக்கிய அம்சங்கள் சிறப்பிக்கப்படும் எனவே இன்றைய விரிவுரையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிதிக் கட்டுப்பாடுகளின் கீழ் மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக செல் வளர்ப்பு வசதிகளை அமைப்பதில் எனது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பிரத்தியேகமாகப் பேசுகிறேன் எனவே எனக்கு ஏற்படும் முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த அளவிலான வசதியை எதிர்பார்க்கிறோம் என்ன குறிக்கோள் எவ்வளவு பெரியது எவ்வளவு சிறியது என்று பற்றி நான் பேசவில்லை உதாரணமாக நாம் அல்லது நீங்கள் செல் உயிரியலில் பணிபுரியும் ஒரு ஆய்வகத்தில் அல்லது வளர்ச்சி உயிரியல் ஆய்வகத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் வசதியை அமைத்துக் கொண்டிருந்தால் அதாவது நீங்கள் ஒரு சிறிய செல் வளர்ப்பு வசதியை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பிடும்போது தேவைகள் வித்தியாசமாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு பயோசென்சார் ஆய்வகத்தில் நீங்கள் சில வகையான செல்களை சில வகையான சென்சார் சாதனத்தின் மீது வைப்பதற்காக மட்டுமே பராமரிக்க பயன்படுத்தினால் நான் நிச்சயமாக செல் அடிப்படையிலான பயோசென்சர்களைப் பற்றி பேசுகிறேன் உங்களின் தேவைகள் வேறுவிதமாக இருக்கும் அதேபோன்று திசு பொறியியல் ஆய்வகமாக இருந்தால் அங்கு பொருட்களுடன் செல் அல்லது திசு இடைவினை சோதிக்கப்படுகிறது என்றால் தேவைகள் வேறுவிதமாக இருக்கும் நீங்கள் வேதியியல் துறையாக இருந்து அங்கு பல்வேறு வகையான ஃப்ளோரசன்ட் மூலக்கூறுகள் பல்வேறு வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் வேறு வகையான புதிதாக உருவாக்கப்பட்ட கலவைகளை தெரிவு செய்ய முற்பட்டால் உங்கள் தேவைகள் வேறுபட்டதாக இருக்கும் எனவே உதாரணத்திற்கு எனவே இந்த புள்ளிகளை நான் குறிப்பு எடுக்கின்றேன் எனவே நாம் வாரம் 2 விரிவுரை 2 இல் இருக்கிறோம் எனவே W 2 L 2 மற்றும் இன்று நாம் கையாள்வது தளவமைப்பு மற்றும் வடிவமைப்புகள் செல் வளர்ப்பு வசதியின் தளவமைப்பு மற்றும் வடிவமைப்பு எனவே இப்போது உதாரணமாக பல்வேறு வகையான வசதிகள் உள்ளன என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் முக்கிய குறிக்கோள்கள் என்ன எனவே ஒன்று இது ஒரு செல் உயிரியல் ஆய்வகமாக இருக்கலாம் மற்றும் இது செல் உயிரியல் அல்லது வளர்ச்சி உயிரியல் போன்ற முக்கிய ஆராய்ச்சிக்காக ஒரு வசதியை கொண்டிருக்க விரும்புகிறது என்று நாம் பேசினோம் விவரக்குறிப்புகள் என்ன இருக்கிறது என்பது பற்றி நான் பின்னர் வருகிறேன் எடுத்துக்காட்டாக ஒரு ஆய்வகம் செல் அடிப்படையிலான பயோசென்சர்கள் அல்லது செல் திசு பொறியியலில் வேலை செய்கிறது அல்லது இரசாயன உயிரியல் ஆய்வகத்தில் வேலை செய்கிறது இங்கு முதன்மை யோசனை என்பது செல்களுடன் இடைவினை புரியும் பல்வேறு மருந்து மூலக்கூறுகளைத் தெரிவு செய்வது அல்லது மருந்து மூலக்கூறு மட்டுமல்ல ஃப்ளோரசன்ட் மூலக்கூறுகளையும் தெரிவு செய்வது இதேபோல் செல் திசு பொறியியலில் முக்கிய உந்துதல் பகுதி செல் திசு பொருள் இடைவினை ஆகும் செல் அடிப்படையிலான பயோசென்சர்களில் பெரும்பாலும் செல் உறுப்பு பயோசென்சர் உறுப்பாக இருக்கும் அதேபோல செல் மற்றும் வளர்ச்சி உயிரியல் ஆய்வகம் செல் வளர்ப்பு வசதியை விரும்பலாம் எனவே அது தொடர் செல் வரிசை பராமரிப்பைச் செய்யும் மேலும் அது நீங்கள் எந்த வகையான வளர்ச்சி உயிரியலைச் செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அது நீங்கள் விலங்குகள் மற்றும் ஹிஸ்டாலஜியைப் பிரத்தியேகமாகக் கையாளும் இன் விவோ இடமாக இருக்க முடியும் அல்லது உங்களிடம் இன் விட்ரோ வளர்ச்சி உயிரியல் உள்ளது அதில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட செல்கள் மூலம் அமைப்பிற்கு வெளியே அனைத்தையும் செய்கிறீர்கள் பின்னர் நிச்சயமாக செல் வரிசைகள் மற்றும் முதன்மை செல்கள் இதன் அர்த்தம் என்ன என்பதை நான் பின்னர் சொல்கிறேன் மற்றும் நிச்சயமாக செல் உயிரியலில் நீங்கள் வெவ்வேறு வகையான செல் வரிசைகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் இந்த பட்டியல் நீண்டுகொண்டே செல்லும் இதேபோல் மற்றொரு ஐந்தாவது குழு உள்ளது இது செல் வளர்ப்பு அமைப்புகளை மேம்படுத்துவதில் பிரத்தியேகமாக வேலை செய்கிறது இவை மீடியம் மேம்படுத்துதலில் பிரத்தியேகமாக வேலை செய்யும் ஆய்வகங்கள் நிச்சயமாக செல் வளர்ப்புக்கான மீடியம் அவை வளரிட மேம்படுத்துதலில் வேலை செய்கின்றன செல்களை வளர்ப்பதற்கான வளரிட மேம்படுத்துதல் ஆக இவையனைத்தும் செல் வளர்ப்பிற்காக செய்வது பிறகு வேறு ஒன்றை செய்கிறார்கள் அல்லது நாம் அதனை இப்படி சொல்லலாம் மற்றொரு வளர்ந்து வரும் பகுதி உள்ளது பயோ மெம்ஸ் என்ற ஒரு பகுதி உள்ளது செல் அடிப்படையிலான பயோ மெம்ஸ் MEMS என்பது மைக்ரோ எலெக்ட்ரோ மெக்கானிக்கல் S என்பது சிஸ்டம்ஸ் ஆகும் எனவே செல் அடிப்படையிலான பயோ மெம்ஸ் கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக கேம்பேநாட் சேம்பர் போன்ற விஷயங்கள் அந்த வித்தியாசமான அம்சங்கள் என்ன என்பது பற்றி நாம் பின்னர் பார்ப்போம் மாற்றம் செய்யப்பட்ட கேம்பேநாட் சேம்பர் மற்றும் பல விஷயங்கள் பயோ ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதன் எல்லா பகுதிகளிலும் மக்கள் வேலை செய்கின்றனர் எனவே நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குறிக்கோள் என்ன என்பதாகும் ஏனென்றால் தடைகள் உள்ளன ஒருவர் சந்திக்கும் தடைகள் என்னென்ன எனவே முதலில் குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன எனவே நாம் அனைத்து செயல்பாடுகளையும் சரியாகப் பார்க்க வேண்டும் என்னென்ன செயல்பாடுகள் முக்கியமானவை என்பதைப் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே முக்கியமானது குறிக்கோள் அல்லது நோக்கமாகும் எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் ஏற்கனவே நோக்கம் பற்றி பேசினோம் நீங்கள் பார்ப்பதுபோல் இவைதான் வெவ்வேறு வகையான நோக்கங்கள் எனவே உங்கள் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த வகையான ஆய்வகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் நோக்கத்திற்குப் பிறகு தடைகள் வருகிறது தடைகள் என்ன உங்களிடம் பணம் இருக்கிறதா பணம் இல்லையா எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதைப் பொருட்படுத்தாது பொதுவான தடையாக உலகம் முழுவதும் நாம் காணும் முதல் கட்டுப்பாடு என்பது இடம் ஆகும் இடம் தான் உலகம் முழுவதும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது மேரிலாந்தின் பெதெஸ்டாவில் உள்ள தேசிய சுகாதார நிறுவனம் போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்களில் பெரும்பாலோர் அலுவலக அறைகளை அல்லது மற்ற சிறிய அலுவலக அறைகளைப் பார்த்திருப்பீர்கள் ஏறக்குறைய அந்த அளவே செல் வளர்ப்பிற்காக நீங்கள் பெறும் வசதியின் அளவாகும் அந்த இடம் நெரிசலாக இருக்கும் மூன்று அல்லது நான்கு குழுக்கள் இதுபோன்ற வசதிகளைப் பகிர்ந்துகொள்வார்கள் எனவே உலகெங்கிலும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வெற்றிட அமைப்புகள் மற்றும் அனைத்து இடங்களுடனும் ஒரு இடத்தைப் பெறுவது எளிதானது அல்ல ஏனெனில் நீங்கள் செல் வளர்ப்பு வசதியை மேலும் மேலும் அதிநவீனப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு சில குறிப்பான சிறப்பு விஷயங்கள் தேவைப்படுகின்றன எனவே இடம் ஒரு பெரிய தடையாகும் உங்கள் தடையானது இடம் தொடர்பானதாக இருந்தால் அடுத்த தடை வரும் அது இடம் மேலாண்மை மற்றும் அங்கேதான் மொத்த வடிவமைப்பு தளவமைப்பும் மிகவும் உதவியாக இருக்கும் இட மேலாண்மை இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் முதலில் நீங்கள் இடத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் எனவே அந்த இடக் கட்டுப்பாட்டை நான் இவ்வாறு எழுதுகிறேன் பின்னர் நீங்கள் இடத்தை நிர்வகிக்க வேண்டும் இடத்தை நிர்வகிப்பதைப் பற்றி நீங்கள் பேசினால் அத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட இடத்திற்கு நீங்கள் விரும்பும் சாதனங்கள் அல்லது சாதனங்களின் அளவு என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி நாம் பேச வேண்டும் புள்ளி 2 நாம் மீண்டும் இந்த இடக் கட்டுப்பாடிற்கு வருவோம் புள்ளி 3 என்பது உங்கள் நிதிக் கட்டுப்பாடு ஆகும் ஏனெனில் நீங்கள் எங்கு ஒரு ஆய்வகத்தை அமைத்தாலும் உங்களிடம் எப்போதும் நிதிக் கட்டுப்பாடுகள் மற்றும் மேம்படுத்தல் இருக்கும் எனவே இப்போது இந்த அம்புக்குறியை மீண்டும் வரைகிறேன் இந்த இடம் மற்றும் இந்த நிதி இவை மிகவும் நேர்த்தியாக மேம்படுத்தப்பட வேண்டும் பின்னர் உங்கள் நோக்கங்களின் அடிப்படையில் வர வேண்டும் உங்கள் செல் வளர்ப்பிற்காக நீங்கள் நிர்ணயித்த குறிக்கோள்கள் என்ன நீங்கள் எந்த அளவிலான அதிநவீன நுட்பத்தை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதன் அர்த்தம் என்ன எடுத்துக்காட்டாக உங்கள் ஆய்வகம் ஒரு குறிப்பிட்ட செல் வரிசையைத் தொடர்ந்து பராமரிக்கிறது நான் ஏற்கனவே முதல் வாரத்தில் செல் வரிசையைப் பற்றி பேசியிருக்கிறேன் இங்கே செல் வரிசையைப் பராமரித்து ஒவ்வொரு வாரமும் அவற்றை பசாஜ் செய்து அல்லது துணை வளர்ப்பு செய்து அவற்றை வளர்த்து மேலும் அதை எடுத்து உங்கள் சோதனையைச் செய்துகொள்வதுதான் உங்கள் வேலை அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு மிக உயர்ந்த நுண்ணோக்கி தேவைப்படாமல் இருக்கலாம் மேலும் செல்கள் நன்றாக இருக்கின்றனவா என்று நீங்கள் கவனித்தால் மட்டும் போதுமானது அதுதான் குறிக்கோள் என்றால் நீங்கள் மிக உயர்ந்த நுண்ணோக்கியில் செலவழிக்கப் போவதில்லை மற்றொருபுறம் உங்கள் ஆய்வகம் நிறைய செல் உயிரியல் வேலைகளைச் செய்தால் மற்றும் அது உங்கள் செல் வளர்ப்பையே முழுமையாக நம்பியிருந்தால் ஒருவேளை உங்களுக்கு மிக உயர்ந்த நுண்ணோக்கி வசதி தேவைப்படலாம் மேலும் நீங்கள் வேலை செய்யும் பெஞ்சை ஒட்டி ஒரு நுண்ணோக்கி வசதியை நீங்கள் விரும்பலாம் எனவே இதன் நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் உறுதியாக நம்பினால் இந்த முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் மேலும் நோக்கம் மற்றும் குறிக்கோளுடன் மற்றொரு விஷயத்தையும் சேர்க்கலாம் அடுத்த 10 ஆண்டுகளில் செய்யப்படும் விரிவாக்கத் திட்டம் ஏனென்றால் உங்களிடம் மிகத் தெளிவான திட்டம் இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நீங்கள் ஆராய வேண்டும் அல்லது உதாரணமாகச் சொல்ல வேண்டுமென்றால் உங்களிடம் வரும் புதிய ஆசிரியர் எதைத் தொடங்குவார் என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை அவர் இதைச் செய்யலாம் என்று உங்களுக்குத் தெரியவில்லை அதாவது அது நம் அனைவருக்கும் நடக்கும் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது நான் எனது ஆய்வகத்தை அமைத்தபோது நான் எப்போதும் அவர்களிடம் இந்த எளிய விஷயத்தைச் சொன்னேன் இப்போது எனக்குத் தெரியாது ஆனால் எதிர்காலத்தில் நான் இந்த பகுதிகளை விரும்பலாம் என்று எனவே நீங்கள் என்ன செய்யவேண்டும் என்றால் முழுப் பகுதியையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆனாலும் ஏதாவது கொண்டு எதிர்காலத்தில் உங்களுக்குத் தேவைப்படலாம் என நீங்கள் கருதும் பகுதியை மறைக்க வேண்டும் அந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்பது போல் தோன்றக்கூடாது ஆனால் அதற்கு ஒரு இடையக இடம் இருக்க வேண்டும் எனவே நாளை அல்லது இன்னும் 5 வருடங்கள் கழித்து நான் இந்த ஆராய்ச்சி செய்யப் போகிறேன் நான் இந்த பகுதியைப் பயன்படுத்த விரும்புகிறேன் ஆனால் எனக்கு இடம் இல்லை இந்த இடமெல்லாம் பெரிய பெரிய சாதனங்கள் கொண்டு மறைக்கப்பட்டுள்ளன என்று நீங்கள் சொல்லநேர்வதுபோல் நடக்கக்கூடாது அந்தத் தொலைநோக்குப் பார்வை மிகவும் முக்கியம் நாம் அனைவரும் முன்னேறுகிறோம் நமது விருப்பங்கள் மாறுகிறது நமது அறிவியல் பிரச்சனை புதிய ஆராய்ச்சிப் பிரிவுக்கு நம்மை கொண்டுசெல்கிறது நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் எனவே நான் முன்பு குறிப்பிட்டதுபோல் அதுதான் உங்களை அந்த முக்கியமான நிலைக்குக் கொண்டுவருகிறது அது உங்கள் இட மேலாண்மை மற்றும் உங்களுடைய நிதி மேலாண்மை ஆகியவற்றின் நேரடி செயல்பாடு ஆகும் இந்த இரண்டும் மிகவும் முக்கியமானவை மேலும் நான் மற்றொரு வார்த்தையைப் பயன்படுத்தினேன் நான் மறந்துவிடுவதற்கும் நீங்கள் மறந்துவிடுவதற்கும் முன்பு நான் இதை எழுதிவிடுகிறேன் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் எனவே எதிர்கால விரிவாக்கத்திற்கான இடையக இடத்தைப் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது எனவே உங்களிடம் அந்த இடையக இடம் இல்லாவிட்டால் நான் அந்த இடத்தைப் பாதுகாத்து வைத்திருந்தால் இப்போது நான் அதைப் பயன்படுத்தியிருக்கலாம் என்று நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் அடுத்து வருகிறது நீங்கள் எந்த அளவிலான அதிநவீன நுட்பத்தை அடைய விரும்புகிறீர்கள் மற்றும் விரிவாக்கத்திற்கான உங்கள் திட்டங்கள் என்ன இதை நான் E என்று வைத்துக்கொண்டால் அடுத்த விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் பேசும் உயிர்பாதுகாப்பின் நிலை என்ன என்பதாகும் நிச்சயமாக இது தொடக்கத்தில் வரும் குறிக்கோளைப் பொருத்தது ஆகும் உயிர்பாதுகாப்பின் நிலை இதன் அர்த்தம் என்ன எனவே நான் அதற்குள் செல்வதற்கு முன் இது மிகவும் நேரடியான அம்சமாகும் எனவே உதாரணமாக நான் உயிர்பயங்கரவாத ஏஜென்ட்டான எபோலா என்ற மிகக் கொடிய வைரஸுடன் வேலை செய்ய விரும்பினேன் அல்லது மார்பர்க் வைரஸுடன் பணிபுரிய விரும்பினேன் என வைத்துக்கொள்வோம் உலகெங்கிலும் 3 அல்லது 4 ஆய்வகங்கள்தான் இதனைக் கையாளுகின்றன அல்லது இந்தியாவில் பொதுவாக இருக்கும் TB காசநோயின் மிகவும் கொடிய விகாரத்தன்மைகொண்ட ஸ்ட்ரைனோடு நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீர்களா ஏனென்றால் நான் இதைப் பயன்படுத்துகிறேன் எனில் முதலில் நான் என்னை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறேன் மற்றும் என்னோடு வேலை செய்யும் மற்ற நபருக்கு நோய்த்தொற்று வரக்கூடும் என்பதை நான் அறிவேன் அதுமட்டுமல்ல அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் முழு சமூகமும் தொற்றால் பாதிக்கப்படும் மற்றும் இவை கொடிய பொருட்கள் ஆகும் எனவே முதலில் முதன்முதலில் பார்ப்பது நோக்கத்தின் சக்தி நோக்கம் பற்றி பேசும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதை இங்கே நினைவில் கொள்ளுங்கள் எனவே இப்போது மேலும் சில புள்ளிகளைச் சேர்க்கிறேன் நீங்கள் தொற்று உயிரியலில் பணிபுரிகிறீர்களா வைராலஜியில் பணிபுரிகிறீர்களா தொற்று உயிரியல் வைராலஜி எனவே அது நம்மை உயிர் பாதுகாப்பு நிலைக்குக் கொண்டு வருகிறது உங்கள் நாட்டில் நீங்கள் ஒரு வகையான வழக்கமான செல் வரிசைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல யாரும் உண்மையில் அதைப்பற்றி கவலைப்படப் போவதில்லை உண்மையில் இது நன்றாக இருக்கிறது அல்லது உயிரியலில் இருந்து நேரடியாக பெறப்பட்ட பொருட்களைப் பயன்படுத்தும்போது உங்கள் அமைப்பில் சிக்கல் இருக்காது ஆனால் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் வருகிறது ஏனெனில் நாம் ஒரு சகாப்தத்தில் வாழ்கிறோம் எனவே செல் உயிரியல் பிரிவில் வளர்ச்சி உயிரியல் பிரிவில் இதனையும் சேர்க்கவும் நாம் மரபணுமாற்றத்தில் வேலை செய்கிறோமா அது DNA மாற்றத்தை கொண்டுள்ளதா நீங்கள் நாக் அவுட்களில் வேலை செய்கிறீர்களா RNA I யில் நீங்கள் வேலை செய்கிறீர்களா எனவே அதற்கு வெவ்வேறு அளவிலான முன்னெச்சரிக்கைகள் தேவைப்படுகின்றன ஏனென்றால் நீங்கள் DNA பொருள் அல்லது எந்த வகையான மரபணுப் பொருட்களையும் கையாளும் தருணத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அல்லது அந்த நாட்டின் சட்டம் உள்ளன இந்தியாவில் இருந்தாலும் அல்லது நீங்கள் எந்த நாட்டிலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் மிகக் கடுமையான விதிகள் உள்ளன மிகவும் கடுமையான விதிகள் அவை எனவே உங்கள் வடிவமைப்பிற்கு முன்பாகவே அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் எனவே நான் இதைச் செய்ய விரும்புகிறேன் ஆனால் அந்த குறிப்பிட்ட கட்டிடத்தில் உங்களிடம் சரியான வகையான வெளியேற்றம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் அல்லது ஒரு கட்டிடத்தில் சரியான மாற்று வழி அல்லது அவசர வழி இல்லை என்று தெரிந்தும் அங்கு செல் வளர்ப்பு வசதியை நீங்கள் திறக்க விரும்புகிறீர்கள் என்றால் அது மற்றவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி விடும் எனவே இவை மிகவும் முக்கியமானவை critical விதிவிலக்காக முக்கியமானவை மற்றும் நீங்கள் எதைப் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு அபாயகரமான அமைப்புகளை கையாள்வதால் மற்றவர்களுக்கும் அது ஆபத்தாக முடியும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இல்லாதவரையில் நீங்கள் உறுதியாக நம்பாதவரைவரையில் நீங்கள் எதையும் கையாளக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதலில் இதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் அதனால்தான் நான் இந்த விஷயத்தைக் குறிப்பாக எழுதுகிறேன் எனது குறிக்கோள் என்ன பாடப்புத்தகங்கள் சொல்லாத புள்ளிகள் இவை எந்த பாடப்புத்தகத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு செல்லும்போது நாம் இதைச் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் மற்றும் அவர்களின் கருத்தை நான் முழுமையாக புரிந்துகொள்கிறேன் சில கட்டிடங்கள் உண்மையில் அந்த நோக்கத்திற்காக கூட உருவாக்கப்படவில்லை எனவே இந்த விஷயங்களை உங்கள் மனதில் தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதன் அடிப்படையில்தான் இந்த நிலைகளை நாம் வைத்திருக்கிறோம் உயிர் பாதுகாப்பு நிலை 1 உயிர் பாதுகாப்பு நிலை 2 உயிர் பாதுகாப்பு நிலை 3 உயிர் பாதுகாப்பு நிலை 4 மற்றும் இந்த ஆபத்துக்களைப் பற்றி அதிகம் தெரிந்துகொள்ள ஆர்வமில்லாதவர்கள் ஹாட் ஸோன் என்ற மிக அருமையான புத்தகத்தைப் படிக்க வேண்டும் நீங்கள் அதை ஆன்லைனில் கண்டால் சரி அல்லது என்னிடம் ஒரு நகல் இருந்தால் நான் அதை அனுப்புவேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் இது கொடிய வைரஸ்கள் எவ்வாறு வெளியேறுகிறது மற்றும் அது நம் வாழ்க்கையை பெரிய அளவில் எவ்வாறு பாதிக்கலாம் என்பது பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான புத்தகம் எனவே அடுத்தது உயிர்பாதுகாப்பு நிலை இது மிகவும் முக்கியமானதாகும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் DNA உடன் வேலை செய்கிறீர்களா மற்ற வகையான நியூக்ளிக் அமிலங்களில் வேலை செய்கிறீர்களா என்று நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் அந்த நோக்கக் கோட்டினில் நான் உயிருள்ள விலங்குகளைப் பயன்படுத்தப் போகிறேனா என்பதை நீங்கள் உணர வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உதாரணமாக நான் முதன்மை செல் வளர்ப்பினில் வேலை செய்ய விரும்பினேன் எனவே முதன்மை செல் வளர்ப்பில் முக்கியமாக உயிருள்ள விலங்கிலிருந்து திசுக்களை நேரடியாகப் பெறும்போது நீங்கள் விலங்குகளைக் கொல்ல அல்லது உயிர்த்தியாகம் செய்ய வேண்டும் அல்லது வெறுமனே தோலின் ஒரு சிறிய திசுப் பகுதியை எடுக்க விரும்பினால் விலங்குக்கு மயக்கமருந்து கொடுத்து திசுப் பகுதியினை எடுத்துக்கொண்டு பிறகு அதற்குத் தேவையான முதலுதவி அளிக்கலாம் இப்போது நீங்கள் விலங்கை உயிர்த்தியாகம் செய்து மற்றும் அந்த விலங்கின் திசுக்களை வெளியே எடுக்க விரும்பினால் அது பல்வேறு வகையான வசதியின் ஆதரவைக் கோருகிறது ஏனென்றால் விலங்குகளை உயிர்த்தியாகம் செய்வது பற்றி நாம் பேசும்போது நாம் எதைப்பற்றி முக்கியமாகப் பேசுகிறோம் விலங்குகளை உயிர்த்தியாகம் செய்யும் வசதி உங்களுக்கு இருக்கவேண்டும் அதுமட்டுமல்லாமல் வெளியேற்றப்படும் உயிரியல் கழிவுகள் முதலில் எந்த ஒரு விலங்கின் உயிர்த்தியாகமும் மனிதாபிமான முறையில் நெறிமுறையாக செய்யப்பட வேண்டும் அது ஒரு அடிப்படை முன்நிபந்தனையாகும் எனவே முதலில் நீங்கள் விலங்கை எப்படி உயிர்த்தியாகம் செய்கின்றீர்கள் என்பதை இங்கே ஆழமாகப் பார்ப்போம் எனவே நீங்கள் எத்தனை விலங்குகளை உயிர்த்தியாகம் செய்ய விரும்பினீர்கள் பிறகு நீங்கள் விரும்பிய திசுக்களை வெளியே எடுத்தவுடன் விலங்கை எப்படி அப்புறப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை எங்கே புதைக்கிறீர்கள் அல்லது எங்கு வைக்கிறீர்கள் இவை மிகவும் நெறிமுறையான மற்றும் மிகவும் மனிதாபிமான அம்சங்களாகும் அதை எப்படிச் செய்ய வேண்டும் என்பதில் ஒருவர் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் உண்மையில் ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலும் விலங்கு நெறிமுறைக் குழுக்கள் உள்ளன அந்தக்குழுவிடமிருந்து நீங்கள் நெறிமுறை அனுமதிகளைப் பெற வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து நெறிமுறை அனுமதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சில விலங்குகளைத் தவிர எந்த நெறிமுறை அனுமதியும் இல்லாமல் மீன்களுடன் வேலை செய்ய முடியும் மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய கீழ் மட்ட விலங்குகள் உள்ளன ட்ரோசோபிலா மற்றும் இதர அனைத்து சிறிய அமைப்புகளிலும் உங்களுக்கு நெறிமுறை அனுமதி தேவையில்லை ஆனால் அதைத் தவிர நீங்கள் கொறித்துண்ணிகள் கினிப் பன்றிகளுக்குச் செல்லும் தருணத்தில் அவை அனைத்திற்கும் நெறிமுறை அனுமதிகள் தேவை எனவே உங்களுக்கு என்ன வகையான நெறிமுறை அனுமதிகள் தேவைப்படும் எனவே நாம் உயிருள்ள விலங்கைப் பற்றி பேசும் போதெல்லாம் அல்லது உயிருள்ள விலங்கின் முதன்மை செல் வளர்ப்பைப் பேசும் போதெல்லாம் இந்த புள்ளிகள் அனைத்தும் முக்கிய பங்கினை வகிக்கின்றன உயிர்த்தியாகம் செய்யும் முறை அல்லது வழி சடலத்தை அகற்றுவது மற்றும் மிக முக்கியமாக இவை அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை அனுமதி உங்களுக்குத் தேவைப்படும் எனவே ஒரு ஆய்வகத்தின் தளவமைப்பு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் நான் பேசுவதற்கு முன்பே ஒருவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்ற விஷயங்கள் உள்ளன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் எனவே நான் இங்கே நிறைவு செய்கிறேன் நாம் தொடருவோம் நவீன செல் வளர்ப்பு வசதியை உருவாக்க நினைப்பதற்கு முன் ஒருவர் புரிந்துகொள்ளவேண்டிய அனைத்து அடிப்படை முன்நிபந்தனைகள் என்ன என்பதைத் தெரிந்துகொள்வதற்கான நம் பயணத்தை நாம் மீண்டும் தொடங்குவோம் அதைப்பற்றி யோசியுங்கள்